இந்த வகுப்பில் நமக்கு சிறந்த மற்றும் உகந்த தீர்வை வழங்கும் முறைகளைப் பற்றி பார்ப்போம் சிறந்த அல்லது உகந்த தீர்வு எட்டப்பட்டுள்ளது என்பதை எவ்வாறு கண்டறிவது என்பதைக் கூறும் முறைகளையும் நாம் இந்த வகுப்பில் பார்ப்போம் எனவே ஆரம்ப தீர்வுகளில் இருந்த ஒன்றை நாம் தேர்ந்து எடுத்துக்கொள்கிறோம் அபராத செலவு முறை அல்லது வோகெல்ஸ் ஆஃப்ரொக்ஸிமேஷன் மெத்தெட் மூலம் வழங்கப்படும் தீர்வு இது ஆகும் எனவே இதுதான் இதற்கு முந்தய வகுப்பில் நாம் கண்ட தீர்வாகும் எனவே இது அபராத செலவு அல்லது வோகெல்ஸ் ஆஃப்ரொக்ஸிமேஷனிலிருந்து Vogels approximation பெறப்பட்டதாகும் எனவே அதை மேலும் பகுப்பாய்வு செய்ய அதே தீர்வை மீண்டும் எடுத்துக்கொள்வோம் இப்போது இது அபராத செலவு முறையால் வழங்கப்பட்ட ஒரு தீர்வாகும் அதாவது 500 மற்றும் 565 செலவில் இப்போது இரண்டு விஷயங்கள் மட்டுமே நடக்க வாய்ப்புள்ளது அதாவது ஒன்று உகந்த தீர்வு இருக்கலாம் மற்றொன்று உகந்த தீர்வு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இது ஒரு உகந்த தீர்வா இல்லையா என்பது இப்போது நமக்குத் தெரியாது ஆனால் இது ஒரு உகந்த தீர்வாக இல்லாவிட்டால் வேறு சில தீர்வுகள் உகந்ததாக இருக்க வாய்ப்புள்ளது வேறு ஏதேனும் ஒன்றில் தீர்வுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒதுக்கீடு இருக்க வேண்டும் அல்லது ஒதுக்கப்படாத நிலைகள் இருக்க வேண்டும் இல்லையெனில் இந்த ஐந்து ஒதுக்கப்பட்ட நிலைகளைப் பார்த்தால் இது நாம் பெறக்கூடிய மிகச் சிறந்த மற்றும் ஒரே ஒரு ஒதுக்கீடு ஆகும் எனவே இந்த தீர்வு உகந்ததாக இல்லாவிட்டால் அது ஒதுக்கப்படாத நிலையில் குறைந்தபட்சம் ஒரு ஒதுக்கீட்டைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே எதையும் ஒதுக்கப்படாத நிலையில் தீர்வை மேற்கொள்வது லாபகரமானதா இல்லையா என்பதை இப்போது பார்ப்போம் இப்போது ஒதுக்கப்படாத நான்கு நிலைகள் உள்ளன அதில் முதல் ஒதுக்கப்படாத நிலை என்பது நிலை 1 2 என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த ஒதுக்கப்படாத நிலையை 1 2 என்று எடுத்துக்கொள்வோம் இதில் ஏதாவது ஒன்றை வைக்க விரும்புகிறோம் என்று வைத்துக்கொள்ளவோம் இதில் ஏதாவது ஒன்றை வைக்க விரும்பினால் இதில் a 1 ஐ வைக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளலாம் இப்போது விநியோககிப்பதற்கு 40 க்கு பதிலாக 41 உள்ளது என்று நான் நினைக்கிறன் எனவே நாம் இந்த 5 இலிருந்து அல்லது இந்த 35 இலிருந்து 1 ஐ கழிக்க வேண்டும் எனவே இந்த நேரத்தில் நாம் இந்த 35 இலிருந்து கழிப்போம் எனவே இதை நமக்கு 1 ஐ பெறுகிறோம் ஆக இது 40 ஆகிவிட்டது இப்போது மூன்றாவது கோரிக்கைக்கு என்ன நடந்தது நாம் இந்த 35 இலிருந்து 1 ஐ கழித்துள்ளோம் எனவே இது 34 ஆகிவிட்டது மேலும் அதன் தேவை 39 மட்டுமே எனவே நாம் இங்கே 1 ஐ சேர்த்தால் அதனால் நமக்கு 40 கிடைக்கும் ஆனால் நாம் இங்கே 1 ஐ சேர்த்தாலும் இந்த 35 என்பது 35 ஆக மட்டுமே இருக்கிறது ஆனால் 36 ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே இதிலிருந்து ஒன்றை நாம் கழிக்க வேண்டும் எனவே இது 29 ஆகும் மேலும் இதனுடன் 1 ஐ கூடினால் 30 ஆக மாறும் எனவே நாம் 1 ஐ ஒதுக்கப்படாத நிலையில் பொருத்தினால் தற்போதுள்ள ஒதுக்கீடுகளிலிருந்து நாம் அதை சரிசெய்ய வேண்டும் எனவே நான் இந்த 1 ஐ பொருத்தும் போது இந்த 35 இலிருந்து அதை கழிப்பது அல்லது இந்த 5 இலிருந்து கழிப்பது என்பதை நம்மால் தெரிவாக உணர முடிகிறது மேலும் இந்த 35 இலிருந்து இந்த ஒன்றை கழிப்பதை நாம் தேர்வு செய்துள்ளோம் நாம் இந்த 35 இலிருந்து கழிக்கும்போது நாம் இதிலிருந்து தான் தொடங்கினோம் மேலும் நாம் இதை எடுத்து கொண்டு மீண்டும் இதிலிருந்து எடுத்துக்கொண்டோம் எனவே நாம் இப்பொழுது ஒரு கட்டத்தை நிறைவு செய்துள்ளோம் முதலில் நாம் 1 ஐ எடுத்துக்கொண்டு ஒதுக்கப்படாத நிலையில் பொறுத்தியுள்ளோம் மேலும் மீதமுள்ள மாற்றங்கள் ஒதுக்கப்பட்ட நிலைகளிலிருந்து மட்டுமே பொறுத்தியுள்ளோம் அதேசமயம் நாம் இந்த 5 ஐ முயற்சித்திருந்தால் அத்தகைய கட்டத்தை நம்மால் பூர்த்தி செய்து இருக்க முடியாது இப்போது அத்தகைய சுழற்சியைப் பெறுவது சில சிக்கல்களைச் சரிசெய்வதிலிருந்து வெளிவருகிறது எனவே அதைத் நாம் இப்பொழுது தொடங்குவோம் மேலும் நாம் இங்கே இந்த 1 ஐ பொருத்துவத்தின் மூலம் ஒரு கட்டத்தை சரி செய்துள்ளோம் எனவே அதை சமப்படுத்த இங்கே 1 ஐ கொண்டு பொறுத்தும்போது நாம் அதற்கு ஒரு 1 1 1 ஐ கொண்டு பூர்த்தி செய்ய முயற்சிக்க வேண்டும் இப்போது இதைச் செய்வதன் விளைவுகள் தான் என்ன நாம் இங்கே 1 ஐ பொருத்தும்போது அதன் செலவு 9 ஆக அதிகரித்துள்ளது அதுபோல் நாம் 1 ஐ கொண்டு கழித்தால் அதன் செலவு 7 ஆக குறைந்ததுள்ளது மேலும் நாம் 1 ஐ பொருத்தும்போது அதன் போது செலவு 6 ஆக அதிகரித்ததுள்ளது அதேபோல் நாம் 1 ஐ கொண்டு கழித்தால் அதன் செலவு 5 ஆக குறைக்கப்பட்டுள்ளது இப்போது அது 9 7 6 5 ஆக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே 9 7 என்பது 2 ஆகும் அதுபோல் 6 5 என்பது 1 ஆகும் கூட்டாக இது 3 ஐ தருகிறது எனவே இந்த நிலையில் எதையாவது பொருத்துவதற்கான நிகர செலவு 3 ஆகும் எனவே நாம் இந்த நிலையில் 1 ஐ பொருத்தினால் அதன் செலவு 3 ஆக அதிகரிக்கும் எனவே இந்த நிலையில் ஏதாவது ஒன்றை பொருத்துவது என்பது நமக்கு லாபமல்ல எனவே இப்போது இங்கே பார்க்கப்படாத இரண்டாவது நிலையைப் பற்றி இப்பொழுது பார்ப்போம் எனவே நாம் இங்கே 1 ஐ பொறுத்துகிறோம் இதை 1 உடன் சமப்படுத்த முடியும் இதிலிருந்து 1 உடன் இதை மீண்டும் சமன் செய்கிறோம் ஒதுக்கப்பட்ட நிலைகளிலிருந்து மட்டுமே நாம் இந்த மாற்றங்களைச் செய்கிறோம் என்பதைக் கவனியுங்கள் இதிலிருந்து நாம் ஒரு 1 ஐ பொருத்தலாம் அதுபோல் இதிலிருந்து 1 ஐ கொண்டு பூர்த்தி செய்யலாம் மேலும் இதிலிருந்து எ 1 ஐ கொண்டு பூர்த்தி செய்யலாம் இப்போது அது சமநிலைப்படுத்தப்பட்டுள்ளது இப்போது இந்த கட்டத்திலிருந்து இது தொடங்கிறது அதாவது இப்படி சென்று அப்படியே மேலே சென்று மீண்டும் கீழே வந்தது அதுபோல் இப்படி சென்று அப்படியே அது மீண்டும் திரும்பி வந்துவிட்டது அதுதான் இந்த கட்டத்தின் சுழற்சி என்பதை இப்போது நம்மால் புரிந்துகொள்ள முடிகிறது எனவே அதிக எண்ணிக்கையிலான சிக்கல்களைத் தீர்க்கும்போது ஒவ்வொரு கட்டத்திற்கான சரியான சுழற்சியை வரையும் திறன் வரும் எனவே இதைத் தொடங்குவதற்காக நாம் இப்படி கூறலாம் அதாவது இந்த கட்டத்தின் சுழற்சியின் காரணமாக அதன் விளைவு 3 இன் அதிகரிப்பாக இருக்கும் அதாவது இங்கே சுட்டிக்காட்டப்பட்டுள்ள இது 5 ஆக குறைகிறது மேலும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ள அலகால் அது 6 ஆக அதிகரிக்கிறது அதேபோல் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ள அலகால் அது 7 ஆக குறைகிறது ஏனெனில் 1 இங்கே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அது போல் இது 8 ஆல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இங்கே காட்டப்பட்டுள்ளது அதேபோல் இங்கே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது போல் இது 4 ஆல் குறைகிறது எனவே நமக்கு ஏற்ற எந்த வழியிலும் இந்த அலகை கொண்டு நகரலாம் இந்த கட்ட சுழற்சியிலிருந்து வந்தது என்றும் கூறலாம் அதேபோல் இந்த சுழற்சிமுறை வேறு வழியில் இருந்து ஒரே மாதிரியாக இருக்கிறது எனவே நமக்கு கிடைத்து இருப்பது 3 5 6 7 மற்றும் பல ஆகும் எனவே இதன் நிகர முடிவு a 1 ஆகும் இதன் பொருள் என்னவென்றால் நாம் 1 யூனிட்டை இந்த நிலையில் பொருத்தினால் அதன் செலவு 1 ஆக அதிகரிக்கும் எனவே இதை இந்த நிலையில் பொருத்துவதினால் நமக்கு எந்த லாபமும் இல்லை இப்போது இங்கே மூன்றாவது நிலையைப் கவனித்தால் அதன் நிலை என்னவென்று நமக்கு தெரியும் அப்பொழுது தான் நாம் இங்கே 1 ஐ பொறுத்த வேண்டும் எனவே இது இங்கே ஒரு 1 ஆகவும் இங்கே a 1 ஆகவும் இங்கு a 1 ஆகவும் இருக்கிறது ஆக இது சுழற்சி முறையின் காரணமாக சமநிலையை அடையும் எனவே இந்த கட்டத்தின் சுழற்சி இங்கே தொடங்கின அதாவது இது இதற்குச் பொருந்தியது அதுபோல் இது இதற்குச் பொருந்தியது மீண்டும் அந்த அலகு இதற்கு பொருந்தி மீண்டும் சுழற்சிமுறையில் அதே கட்டத்தை அடைந்தது இப்போது அதன் விளைவு என்ன இந்த 1 செலவை 5 ஆக உயர்த்தியது அதேபோல் இந்த 1 செலவை 4 ஆகக் குறைத்தாது அதேபோல் 8 ஆல் அதிகரித்து மீண்டும் 7 ஆகக் குறைத்துள்ளது மேலும் அதன் நிகர செலவு 2 ஆகும் எனவே இந்த ஒதுக்கப்படாத நிலையிலிருந்து நாம் 1 ஐ பொருத்தினால் நமக்கான நிகர செலவு அதிகரிக்கும் செலவைக் குறைக்க நம்மால் இதிலிருந்து ஒன்றை உடனடியாக எடுக்க முடியாது ஏனென்றால் அந்த நிலையில் எதுவும் இல்லை எனவே அந்த நிலையை நம்மால் எதுவும் கருத முடியாது எனவே மீண்டும் நாம் அதே சுழற்சி முறையை கவனித்தால் அங்கே இருக்கும் கடைசி நிலையைப் பார்க்கிறோம் இதுதான் இதன் இறுதி நிலை அதாவது நாம் இங்கே 1 ஐ பொறுத்த முயற்சிக்கிறோம் அதேபோல் அங்கேயும் 1 ஐ பொறுத்த முயற்சிக்கிறோம் அதுபோல் நாம் இங்கே ஒரு 1 ஐப் பெறுகிறோம் அதேபோல் இங்கே நமக்கு 1 ம் இங்கே ஒரு 1 ம் கிடைக்கிறது ஆக இவை அனைத்தும் இங்கே சமநிலை அடைகிறது இப்போது இங்கே இந்த கட்டத்தின் சுழற்சி இங்கே தொடங்குகிறது அதன் அடிப்படையில் இந்த எண் இங்கு பொருந்துகிறது அதுபோல் இந்த எண் இங்கு பொருந்துகிறது அது மீண்டும் அதே நிலைக்கு வருகிறது எனவே நிகர செலவு a 8 ஆகும் அதாவது இதன் காரணம் என்னவென்றால் இந்த 1 8 ஆகும் அதுபோல் 1 7 ஆகும் மேலும் 1 6 ன் ஒரு காரணமாகும் அதாவது இதன் நிலைக்காண காரணமாகும் மேலும் இதன் நிகர செலவு 1 ஆகும் மீண்டும் இந்த நிலையில் எதையும் பொருத்திப் பார்ப்பது லாபகரமானது அல்ல ஏனெனில் இது செலவை அதிகரிக்கும் எனவே ஒதுக்கப்படாத நான்கு நிலைகளும் ஏதாவது ஒன்றை அங்கு பொருத்துவது லாபகரமானது அல்ல என்பதை நம்மால் அறிந்துகொள்ள முடிகிறது எனவே தற்போதைய வழிமுறையின் மூலம் பெறப்படும் இந்த தீர்வு உண்மையிலே உகந்ததாக இருக்கும் ஏனென்றால் அது உகந்ததாக இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் ஒரு ஒதுக்கப்படாத நிலையை ஒதுக்குவது நமக்கு லாபகரமானதாக இருக்க வேண்டும் அது நடக்கவில்லை எனவே 565 உடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த தீர்வு சிறந்த தீர்வாகும் இப்போது மேலும் இதை பற்றி காண்போம் இப்போது நாம் மீண்டும் அதை கவனித்து பார்த்தல் நமக்கு ஏற்கனவே விளக்கியது இப்போது மீண்டும் ஒரு முறை விளக்கப்பட்டுள்ளது எனவே இப்போது மற்றொரு தீர்வைப் பற்றி பாருங்கள் இப்போது 30 10 25 5 மற்றும் 30 என்று இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு தீர்வைப் பற்றி பார்ப்போம் இது நிமிடம் செலவு முறையிலிருந்து நிமிட செலவுக்கான தீர்வா என்பதை சரிபார்க்க வேண்டும் எனவே இந்த தீர்வானது 30 10 25 5 மற்றும் 30 ஆகும் இது 590 க்கு சமமானதாக இருக்கிறது எனவே இது குறைந்தபட்ச செலவு முறையைப் பயன்படுத்தி நாம் பெற்ற தீர்வாகும் இப்போது இதன் மொத்தம் செலவு 590 ஆகும் ஏனென்றால் உகந்த தீர்வு 565 என்பதை நாம் ஏற்கனவே அறிந்துள்ளோம் ஆக இது உகந்த தீர்வு அல்ல என்பதை நாம் நன்கு அறிவோம் இப்போது நாம் அதே யோசனையைப் பயன்படுத்துகிறோம் இது உகந்த தீர்வாக இல்லாவிட்டால் 1 ஐ ஒதுக்கப்படாத நிலையில் பொருத்துவது என்பது நமக்கு ஒரு ஆதாயத்தைத் தர வேண்டும் எனவே நாம் அதையே மீண்டும் செய்ய முயற்சிக்க வேண்டும் எனவே இந்த நிலையில் இருந்து ஆரம்பம் செய்கிறோம் இங்கே 1 ஐ பொறுத்துகிறோம் எனவே இது 1 ஆகிறது இது 1 ஆகிறது மேலும் இது 1 ஆகிறது எனவே இந்த ன் நிகர விளைவு 9 7 ஆகும் ஏனெனில் 1 6 5 இதன் தீர்வு 3 ஆக இருக்கும் இப்போது அடுத்த இடத்தை பூர்த்தி செய்ய இதன்முலம் முயற்சி செய்ய வேண்டும் நாம் a 1 ஐ கொண்டு அந்த இடத்தை பொறுத்துகிறோம் எனவே நாம் a 1 ஐ கொண்டு பொருத்தும்போது நமக்கு ஒரு a 1 ம் ஒரு a 1 ம் கிடைக்கிறது மேலும் ஒரு a 1 ம் a 1 ம் கிடைக்கிறது அதுபோல் a 1 ம் சமநிலைப்படுத்துவதற்கு கிடைக்கிறது இப்போது இதன் நிகர லாபம் 4 இது இங்கிருந்து வருகிறது 3 இது இங்கிருந்து வருகிறது 5 இது இங்கிருந்து வருகிறது மேலும் 1 வருவதற்காண காரணம் இந்த 5 6 ஆகும் 7 இது இங்கிருந்து வருகிறது அதுபோல் 8 இது இங்கிருந்து வருகிறது எனவே 4 3 என்பது 1 1 5 என்பது 6 6 6 என்பது 0 0 7 என்பது 7 7 8 என்பது 1 ஆகும் எனவே இங்கே 1 ஐ பொருத்துவது உண்மையில் நமக்கு ஒரு சிறந்த லாபத்தை அளிக்கும் மேலும் செலவைக் குறைக்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது இப்போது நம்மால் மேலும் குறைக்க முடியுமா என்பதைப் பார்க்க மற்ற நிலைகளை அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் எனவே நாம் மீண்டும் இதற்கே வருவோம் எனவே இதை மூன்றாவது இடத்தில் முயற்சித்தால் அதாவது இந்த நிலையில் a 1 ஐ பொருத்தினால் நமக்கு 1 கிடைக்கும் மேலும் இங்கே 1 வரும் 1 இங்கு வரும் ஆக இதன் செலவு தொகை 5 6 5 3 என்பதை நாம் கவனிக்கிறோம் எனவே அதன் நிகர செலவு 1 ஆகும் ஆக அது லாபகரமானது அல்ல இதில் இருக்கும் கடைசி நிலையில் உள்ள கட்டத்தில் பொருத்தினால் இது நமக்கான சிறந்த சுழற்சி முறையாக இருக்கும் என்பதை நம்மால் நன்கு உணர முடிகிறது எனவே இது a 8 8 7 6 ஆக மாறும் ஆக இது மீண்டும் 1 ஆகும் எனவே ஒதுக்கப்படாத 4 கட்ட நிலையில் இங்கே எதையாவது கொண்டு பொருத்துவதன் மூலம் நமக்கு ஒரு நன்மையைத் தரும் என்பதையும் அந்த நன்மை இதுதான் அதாவது 1 என்பதையும் இப்போது நம்மால் பார்க்க முடிகிறது எனவே நாம் இப்போது அந்த நிலையில் எவ்வளவு பூர்த்தி செய்ய முடியும் என்பதைப் பார்க்க நாம் முயற்சிக்க வேண்டும் எனவே அந்த நிலையில் நாம் எவ்வளவு பூர்த்தி செய்ய முடியும் என்பதைக் கண்டுபிடிக்க இப்போது நாம் அந்த நிலையில் θ வை பொருத்தி பார்க்க வேண்டும் என்று கூறுகிறோம் ஆக அந்த நிலையில் சரியாக θ வை பொருத்தி பார்ப்போம் எனவே இதை சமன்படுத்த θ வை இந்த கட்டத்தில் உள்ள நிலையில் பூர்த்தி செய்தால் அது 25 θ வாக ஆகிறது இது 5 θ வாக மாறும் இது 30 θ 10 θ மற்றும் 30 θ வாக மாறுகிறது இப்போது நாம் a 1 ஐ கொண்டு பூர்த்தி செய்யும் போது நமக்கு அதில் ஒரு நன்மை இருக்கும் என்று நல்லத் தெரியும் எனவே இதன் மூலம் நம்மால் எவ்வளவு நன்மை பெற முடியும் என்பதைப் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் அதனால் நமக்கு முடிந்த அளவு நன்மை கிடைக்கும் அதனால் இது θ வை வழங்கப்படுகிறது எனவே நாம் θ 1 θ 2 மற்றும் பலவற்றை இங்கு இடுகிறோம் எனவே நாம் θ வை இங்கே இடும் போது அது 25 θ வாகிறது மேலும் நாம் இந்த θ 25 θ வை அதிகரிக்கும்போது அது 0 ஆக குறையாப் போகிறது ஆக முதலில் 0 வரப்போகிறது எனவே 30 θ 30 θ 25 θ வாக மாறுகிறது எனவே θ 25 ஆக இருக்கும்போது இது 0 ஆக மாறும் எனவே இது 25 ஆக மாறும் இது 0 ஆக மாறும் இது 5 25 30 ஆக மாறும் மேலும் இந்த 30 25 என்பது 5 ஆகும் அதுபோல இந்த 10 25 என்பது 35 ஆகும் மற்றும் 30 25 என்பது 5 ஆக மாறும் எனவே θ 25 இது மூன்று கட்ட மதிப்புகளில் மிக சிறியது அதாவது அந்த θ வாள் அதைப் பெற முடியும் மேலும் θ முதல் 0 வரை உள்ளதை நாம் கூறியபோது அதை நம்மால் கணக்கிட முடிகிறது எனவே நாம் இப்பொழுது அறிந்து கொண்டது என்னவென்றால் இந்த கட்டத்தில் 25 யூனிட்ஸ் உள்ளது அதுபோல் மற்ற கட்டத்தில் 30 5 35 யூனிட்ச்சாக தீர்வு கிடைத்து இருப்பதாக நம்மால் காண முடிகிறது ஆக இதன் அடிப்படையில் நமக்கு கிடைத்து இருக்கும் புது செல்வு தொகை 565 என்பதை மீண்டும் கவனித்தோம் என்றால் நமக்கு தெரியும் அதாவது இந்த 590 இன் முந்தைய தீர்விலிருந்து இந்த 565 என்ற தீர்வு இப்போது நமக்கு கிடைத்துள்ளது இதிலிருந்து நமக்கு பூரிந்து கொள்ளமுடிவது என்னவென்றால் ஒரு யூனிடின் லாபம் 1 அல்லது 1 1 என்பது செலவைக் குறைக்கும் லாபத்தைக் குறிக்கிறது அங்கு நம்மால் பூர்த்தி செய்ய முடிந்த அளவு 25 ஆகும் எனவே ஒரு யூனிட்டுக்கு ஒன்று தான் லாபம் என்ற விகிதத்தில் 25 யூனிட்டுகளுக்கு 25 லாபமாகும் எனவே 590 25 என்பதின் மூலம் நமக்கு 565 கிடைக்கிறது இப்போது நமக்கு கிடைத்த இந்த தீர்வு உகந்ததா இல்லையா என்பதை சரிபார்க்க வேண்டும் மேலும் இது உகந்த தீர்வாக இருப்பதை நாம் ஏற்கனவே அறிந்துள்ளோம் ஆனால் நாம் இப்போது மீண்டும் இங்கு a 1 ஐ கொண்டு பூர்த்தி செய்ய வேண்டும் மேலும் இங்கு a 1 ஐ பொருத்துவதின் மூலம் செலவு அதிகரிக்கிறது என்பதைக் காண முடிகிறது அதேபோல் a 1 ஐ கொண்டு இங்கே பூர்த்தி செய்வதின் மூலம் செலவு அதிகரிக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம் எனவே கிடைத்திருக்கும் இந்த தீர்வு இந்த சிக்கலுக்காண உகந்த தீர்வாகும் இப்போது இந்த முறை ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தெட் என்று அழைக்கப்படுகிறது இப்போது ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தெடை பயன் படுத்தும் பொழுது ஒரு தொடக்கத் தீர்வு தேவைப்படுகிறது மேலும் இதற்கான தொடக்கத் தீர்வு நார்த் வெஸ்ட் கோர்னெர் மெத்தெடிலோ அல்லது மினி காஸ்ட் மெத்தெடிலோ அல்லது பேனலிட்டி காஸ்ட் மெத்தெடிலோ அல்லது வோகல் ஆஃப்ரொக்ஸிமஷன் மெத்தெடிலோ இருக்கலாம் ஒரு தொடக்கத் தீர்வாக ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தெடை கொண்டு ஒதுக்கப்படாத நிலையில் எதையாவது ஒரு யூனிட்டை கொண்டு பூர்த்தி செய்வதின் மூலம் நமக்கு ஒரு நன்மையைத் தருமா என்பதை சரிபார்க்க வேண்டும் அப்பொழுது அதில் ஒரு நன்மை இருந்தால் θ வை கொண்டு பூர்த்தி செய்யக்கூடிய அதிகபட்ச அளவை கணக்கிடலாம் மேலும் புதிய தீர்வுக்கான ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தெட் இன் யோசனையை செயல்படுத்தலாம் ஒரு குறிப்பிட்ட தீர்வை ஒதுக்கப்படாத நிலைகளில் பொருந்துவதை நாம் கவனிக்கும் வரை இது தொடரும் அவை அனைத்தும் மீண்டும் நமக்குத் ஒரு நல்ல தீர்வை தரவில்லை என்றால் அப்பொழுது இதுதான் உகந்த தீர்வு எனப்படும் இந்த எடுத்துக்காட்டில் நமக்கு கிடைத்த உகந்த தீர்வு 565 ஆகும் உகந்த தீர்வுகளைப் பெறுவதற்கு நாம் காண்பிக்கும் மற்றொரு முறையைப் பற்றி பார்ப்போம் இது ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தெடிலிருந்து வேறுபட்டது இந்த முறையை மோடி மெத்தெட் அல்லது மாற்றியமைக்கப்பட்ட விநியோக முறை என்று அழைக்கப்படுகிறது இப்போது இதற்கும் ஒரு தொடக்க தீர்வு தேவைப்படுகிறது அதே போல் ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தெடுக்கும் ஒரு தொடக்க தீர்வு தேவைப்படுகிறது எனவே இந்த தீர்வையும் பார்க்கிறோம் அதே தொடக்கத் தீர்வைக் கொண்டு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தெட்ஸிலிருந்து ஒன்றைத் தொடங்குகிறோம் ஆக இப்போது நம்மிடம் இருக்கும் இந்த தீர்வு ஒரு தொடக்க தீர்வாகும் இப்போது பெற்று கொண்ட இந்த தீர்வுகள் மூலம் நாம் வேறு ஏதாவது செய்யப் போகிறோம் அதாவது ஒவ்வொரு விநியோகத்துடனும் ஒவ்வொரு கோரிக்கையுடனும் ஒரு இணைப்பை எற்படுத்த போகிறோம் எனவே இப்பொழுது மூன்று விநியோக புள்ளிகள் உள்ளன எனவே இதில் மூன்று விநியோக புள்ளிகள் உள்ளன எனவே அதை நாம் u1 u2 மற்றும் u3 என வரையறுக்கப் போகிறோம் மேலும் மூன்று கோரிக்கை புள்ளிகள் உள்ளன அதை v1 v2 மற்றும் v3 என வரையறுப்போம் u1 0 ஐ என்று எடுத்துக்கொண்டு நாம் கணக்கிட ஆரம்பிக்கலாம் இப்போது நாம் u1 0 ஐ கொண்டு துவக்கி ui vj Cij ஐப் பயன்படுத்தி கண்டுபிடிக்க முயற்சிக்கும் பொழுது அதில் ஒரு ஒதுக்கீடு உள்ளது எனவே இதன் அர்த்தம் என்னவென்றால் இப்போது இங்கே ஒரு ஒதுக்கீடு உள்ளது ui vj u1 v1 Cij அதாவது இதன் தீர்வு 8 ஆகும் எனவே u1 என்பது 0 எனவே 0 v1 8 மற்றும் அது நமக்கு v1 8 ஐ வழங்கும் இப்போது ui vj Cij என்று கிடைக்கும் இப்போது இங்கே மற்றொரு ஒதுக்கீடு உள்ளது அதாவது ui vj Cij u1 v3 7 இங்கே 7 என்பது Cij ஆகும் மேலும் u1 v3 7 அதில் u1 என்பது 0 ஆகும் எனவே v3 என்பது 7 ஆகும் இப்போது v3 என்பது மீண்டும் வந்துள்ளது என்பதைக் கண்டறிந்துள்ளோம் இங்கே ஒரு ஒதுக்கீடு இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இப்போது இந்த ஒதுக்கீட்டிற்கு ui vj என்பது Cij க்கு சமமாகும் எனவே u3 ui u3 இது மூன்றாவது வரிசையாகும் எனவே u3 v3 6 அதாவது Cij என்பது 6 ஆகும் எனவே u3 7 6 ஆக u3 என்பது 1 ஆக மாறும் எனவே இப்போது u3 எனபது 1 ஆக ஆகிவிடும் இப்போது அந்த u3 க்கு இங்கே ஒரு ஒதுக்கீடு உள்ளது எனவே நாம் மீண்டும் அதை திரும்பிப் பார்த்தல் அங்கே ஒரு ஒதுக்கீடு இருக்கும் எனவே ui vj Cij அதாவது இந்த Cij என்பது 5 ஆகும் எனவே u3 v2 5 அதாவது 1 v2 5 எனவே v2 என்பது 6 ஆகும் இப்போது v2 ஐ கொண்டு பூர்த்தி செய்யும் பொழுது இங்கே ஒரு ஒதுக்கீடு உள்ளது எனவே u2 v2 3 u2 6 3 ஆக u2 3 ஆகும் எனவே இதைப் பயன்படுத்தி எல்லா us மற்றும் vs களையும் இப்போது கணக்கிட்டுள்ளோம் மேலும் நாம் ஒரு நல்ல தொடக்கத் தீர்வோடு தொடங்கினால் எல்லா us மற்றும் vs சரியாக கணக்கிட முடியும் இப்போது ஒதுக்கப்படாத இந்த நிலைகளில் எதையாவது கொண்டு பொறுத்த முயற்சி செய்வது நன்மையா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் ஒதுக்கப்பட்ட நிலையைப் பயன்படுத்தி us மற்றும் vs பெறுகிறோம் மேலும் இப்போது அதன் ஒதுக்கப்படாத நிலையையும் காண விரும்புகிறோம் இப்போது ஒதுக்கப்படாத நிலையை அறிந்துகொள்வதற்கு Cij ui vj என்று கணக்கீட வேண்டும் மேலும் இது ஒதுக்கப்படாத நிலையாகும் எனவே Cij என்பது 9 ஆகும் ui vj அதாவது 0 6 என்பது 0 ஆகும் அதுபோல் 9 6 என்பது 3 ஆகும் 3 Cij 4 ui vj 3 8 என்பது 5 4 5 என்பது 1 மேலும் Cij என்பது 5ui vj அதுபோல் 3 7 என்பது 4 ஆகும் எனவே 5 4 என்பது 1 ஆகும் Cij என்பது 8 மேலும் ui vj அதாவது 1 8 என்பது 7 ஆகும் எனவே 8 7 என்பது 1 ஆகும் இப்போது இவை அனைத்தும் லாபங்களைக் குறிக்கின்றன இப்போது இங்கே ஒரு எதிர்மறை நிலை இருப்பதை நம்மால் கவனிக்க முடிகிறது எனவே அது ஒரு லாபமாக உள்ளது மேலும் இந்த நிலையில் எதையாவது கொண்டு பூர்த்தி செய்யலாம் இப்போது நாம் இதில் எவ்வளவு அலகை கொண்டு எப்படி இங்கிருக்கும் கட்டத்தை பூர்த்தி செய்கிறோம் என்பதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்